இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் II பற்றிய விரிவுரைகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இது பூரியர் டிரான்ஸ்பார்மின் இன்வெர்ஸ் பற்றிய விரிவுரை எண் 53 ஆகும் இதில் பூரியர் டிரான்ஸ்பார்மின் இன்வெர்ஸ் மற்றும் அதன் லினியாரிட்டி போன்ற சில பிராபார்ட்டி பற்றியும் விவாதிப்போம் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இன்வெர்ஸ் வருமெனில் தேவைப்படும் யூனிக்நெஸ் தேற்றத்தை இப்போதே விவாதிக்கலாம் ஏனெனில் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இன்வெர்ஸ் தனித்துவமானது கிடையாது மேலும் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இன்வெர்ஸிற்கான செயல்முறை கணக்குகள் நிரூபிக்கப்படும் நாம் கடந்த விரிவுரையில் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இருப்பைக் குறித்து விவாதித்தோம் நமக்கு பீஸ்வைஸ் கண்டினுவஸ் மற்றும் எக்ஸ்போனேன்ஷியல் ஆர்டராகவும் உள்ள ஒரு பங்ஷன் வேண்டும் இவ்விரண்டு நிலைமைகள் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இருப்பிற்கு போதுமானது எனவே நம்மிடம் இருக்கும் என்னும் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மை இரண்டாக பிரித்தால் மற்றும் என்றாகும் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இருப்பிற்கான யோசனை என்னவெனில் இப்பகுதியின் இருப்பை இந்த பீஸ்வைஸ் கண்டினுயிட்டி கவனித்துக் கொள்கிறது அங்கு லிமிட்ஸ் பைனைட்டாக உள்ளது இப்பகுதிக்கு 𝑡0 முதல் ∞ வரை இருக்கையில் இருப்பைக் குறித்து எக்ஸ்போனேன்ஷியல் ஆர்டரின் பங்ஷன்கள் கவனித்து கொள்கிறது மொத்தத்தில் இவ்விரண்டு நிலைமைகளே லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இருப்பிற்கு போதுமான நிலைமைகள் என்று நாம் விவாதிக்கிறோம் ஆனால் அவைகள் தேவை என்றில்லை சில உதாரணங்களைக் காண்பித்துள்ளோம் அதில் பங்ஷன்கள் பீஸ்வைஸ் கண்டினுவஸாக இல்லாமல் இருந்தும் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இருப்பு உள்ளது மற்றும் எக்ஸ்போனேன்ஷியல் ஆடர் இல்லாமல் இருந்தும் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இருப்பு உள்ளது லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இன்வெர்ஸிற்கு வருகையில் இதன் யோசனை எளிதானதே உதாரணத்திற்கு 𝑓𝑡 யின் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் குறியீடு 𝐹𝑠 ஆகும் பின்னர் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இன்வெர்ஸை 𝐹𝑠 என்னும் லாப்லஸ் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்பார்ம் 𝑓𝑡 க்கு சமமாக வரையறுக்கப்படுகிறது 𝑓𝑡 யின் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் 𝐹𝑠 என்று அறிவோமானால் 𝐹𝑠 யின் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் 𝑓𝑡 என்றாகும் இதுவே எளிதான இன்வெர்ஷன் உதாரணத்திற்கு யின் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் என்று அறிவோம் அந்த கேசில் யின் L இன்வெர்ஸ் உடன் t பாசிட்டிவ்க்கு சமமாக உள்ளதென்று கூறலாம் இங்கு ஒரு பிரச்சனை உண்டு உதாரணத்திற்கு g பங்ஷனைக் கருதினால் t 1 க்கு g ஐ வரையறுக்கிறோம் அதன் மதிப்பு 1 ஆகும் மற்றபடி sin t ஆகும் எனவே t 1 எனில் sin 1 ஆகாது நாம் வெவ்வேறு மதிப்பை 1 என்று வரையறுத்ததால் இதைத் தவிர்த்து t 1 எனில் sin 1 என்றாகும் இதேபோல இன்னும் அநேக பைனைட் பாயிண்ட்களை வரையறுக்க முடியும் அங்கு g பங்ஷனின் மதிப்புகள் மாறுபடும் மற்றபடி sin t ஆகும் எனவே g யின் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மை எடுத்துக் கொண்டால் t1 க்கு 1 என்றும் மற்றபடி sin t என்றும் வரையறுக்கப்படுகிறது அந்த கேசில் நமக்கு கிடைப்பது மற்றும் என்னும் இன்டெக்ரல் டிஸ்க்ரீட் பாயிண்ட்ஸின் மதிப்பை கணக்கில் கொள்ளாததினால் தெளிவாகிறது அதனால் இதுவே sin t யின் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் ஆகும் இங்கு நாம் sin t யின் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மையே g க்கும் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மாக பெறுகிறோம் இப்போது முந்தின வரையறையில் கொடுக்கப்பட்டபடி உதாரணத்திற்கு sin t யின் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் என்றானால் L இன்வெர்ஸ் sin t ஆகும் ஆனால் இதில் உள்ள பிரச்சனை நம்மிடம் உள்ள பங்ஷன் g என்பது sin t க்கு மாறுபட்டதாக இருக்கிறது எனவே யின் இன்வெர்ஸ் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் நாம் இதை sin t என்று சொல்ல வேண்டும் அல்லது g என்று சொல்ல வேண்டும் அல்லது லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் என வரக்கூடிய வேறு பங்ஷனாக வரையறுக்கலாம் எனவே அந்த வகையில் இன்வெர்ஸ் லாப்லஸ் தனித்துவமானது அல்ல ஏனெனில் யின் லாப்லஸ் இன்வெர்ஸ் sin t என்றிருக்கிறது கூடவே யின் லாப்லஸ் இன்வெர்ஸ் g என்றும் இருக்கிறது லெர்க்ஸ் தியரத்தில் நல்ல ரிசல்ட் ஒன்று உள்ளது f மற்றும் g கன்டினியூவசாக இருந்து எக்ஸ்போனேன்ஷியல் ஆர்டருடன் இருப்பின் பின்னர் F G என்றும் இதன் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் க்கு சமமாக இருந்தால் அனைத்து t க்கும் f உடன் g சமமாக இருக்கும் எனவே கன்டினியூவஸ் பங்ஷனைக் குறித்துப் பேசும்போது இது தனித்துவமாக உள்ளது எனவே f மற்றும் g கன்டினியூவசாக இருந்து லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் ஒன்றாக இருந்தால் அப்போது நாம் இவ்விரண்டும் ஒரே பங்ஷன் என்று கூறலாம் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் ஒன்றாக இருந்தால் பங்ஷன்கள் மாறாது ஆனால் இது கன்டினியூவஸ் பங்ஷனுக்கு மட்டுமே முதலில் நாம் இந்த தியரத்தின் வழி செல்வோம் பின்னர் நாம் தனித்துவத்தின் பகுதியை பற்றி விவாதிப்போம் இந்த ஆதாரத்தின் மேலோட்டத்தை தற்போது காணலாம் 0 எனவே அனைத்து க்கும் என்றால் அந்த கேசில் நமக்கு இரண்டு இன்டெக்ரல் ஒன்றாக உள்ளது ஏனெனில் இது யின் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் ஆகும் மற்றும் நம்மிடம் யின் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மும் உள்ளது அவை மற்றும் எனக் குறிக்கப்படுகின்றன இந்த சமத்துவம் இருப்பதால் அனைத்தையும் இடது பக்கமாக கொண்டு வருகிறோம் பின்னர் நம்மிடம் என்னும் இன்டெக்ரல் உள்ளது மற்றும் அனைத்து க்கும் அது 0 க்கு சமமாக உள்ளது இது இருக்கிறதால் நல்ல ரிசல்ட் இருக்கிறது நம்மிடம் இருந்தால் என்று குறிக்கும் ஆனால் நாம் இதன் ரிசல்ட்டை நிரூபித்துக் காட்ட வேண்டும் அதை நாம் அடுத்த ஸ்லைடில் நிரூபிப்போம் முதலில் நாம் இந்த ரிசல்ட்டை பயன்படுத்திப் பார்க்கலாம் லெர்ச்ஸ் தேற்றத்தை பிறகு நிரூபிக்கலாம் இந்த கேசில் இருந்தால் என குறிக்கும் என்று காண்பிப்போம் இந்த ரிசல்ட்டை வைத்துக் கொண்டு இருக்கிறது மற்றும் கன்டினியூவஸாக உள்ளதால் இது நிலைத்திருக்கிறது எனவே இதில் மற்றும் கன்டினியூவஸாக உள்ளதால் கண்டினுய்ட்டி இருக்கிறது எனவே அனைத்து க்கும் 0 க்கு ஒத்து இருக்கிறது அதாவது அனைத்து க்கும் இதுவே இந்த சான்றின் மேற்பார்வை ஆகும் ஆனால் நாம் என குறிக்கிறது என்றும் காண்பிக்க வேண்டும் இதை நிரூபிக்க நாம் ஒரு லெம்மாவை எடுத்து பயன்படுத்தி இதன் ரிசல்ட்டை காண்பிக்கலாம் 0 முதல் 1 வரை கன்டினியூவஸ் என்று இந்த லெம்மா கூறுகிறது 0 முதல் 1 உள்ள இன்டெக்ரல் இருக்கும் போது மற்றும் பல என்பது என்று குறிக்கிறது எனவே இந்த லெம்மாவை முதலில் நாம் நிரூபிக்கலாம் பின்னர் இந்த லெம்மாவைக் கொண்டு முடிவிற்கு வருவோம் எனவே இங்கு கன்டினியூவஸ் என்று கருதப்படுகிறதால் கன்டினியூவஸ் பங்ஷன் என்றும் பின்னர் நாம் இதில் உள்ள பாலினாமியல் கண்டுபிடிக்க வேண்டும் வெய்ஸ்ட்ராஸ் அப்ராக்ஸிமேஷன் தியரம் என்று கூறும் ரிசல்ட் இதுவே 0 முதல் 1 வரையுள்ள க்லோஸ்டு இன்டெர்வலில் வரையறுக்கப்படும் கன்டினியூவஸ் பங்ஷன் நம்மிடத்தில் இருந்தால் நமக்கு வேண்டிய துல்லியமான பாலினாமியல் கிடைக்கும் நாம் கொடுக்கப்பட்ட கன்டினியூவஸ் பங்ஷனை பாலினாமியலின் அடிப்படையில் தோராயமாகக் கணிக்க முடியும் அதன் துல்லியத்தை என குறித்து எழுதிக்கொள்ளலாம் எத்தகைய க்கும் நம்மால் பாலினாமியல் கண்டுபிடிக்க முடியும் க்கு குறைவாகவே பங்ஷனில் இருந்து வேறுபடுகிறது இதுவே வெய்ஸ்ட்ராஸ் அப்ராக்ஸிமேஷன் தியரம் ஆகும் இதைப் பயன்படுத்தி மேலும் செல்லலாம் நம்மிடம் உள்ள தகவல் மற்றும் பல என்னும் இன்டெக்ரல் 0 என்றாகிறது இந்த ரிசல்ட்டை வைத்து இது பாலினாமியல் என்றதால் எப்போதும் 0 வாக இருக்கும் அந்த பாலினாமியல் அல்லது என்னும் வடிவில் இருக்கும் குறித்து மற்றும் பலவாகும் இது தனியாக என்றாகும் அடிப்படையில் இங்கு மற்றும் பல ஆகும் இந்த ரிசல்டின் படி எந்த மதிப்பாகவும் இருக்கலாம் என்பதால் 0 ஆகிறது இங்கு நாம் பாலினாமியலை வைத்து கொள்கிறோம் அந்த பாலினாமியல் கொண்ட லீனியர் காம்பினேஷனாக இருக்கிறது எனவே 0 க்கு சமமாக உள்ள இந்த இன்டெக்ரலைக் கொண்டு நாம் என்ன சொல்லலாம் முதல் 0 வரை செல்லும் லிமிட்டை எடுத்தால் அதன் அர்த்தம் பங்ஷன் யின் அப்ராக்ஸிமேஷனுக்காக நாம் எடுத்திருக்கும் பாலினாமியல் ஆகவே மாறுகிறது க்கு சிறிதான மதிப்பை எடுக்க எடுக்க க்கு மிகவும் அருகில் செல்கிறது எனவே இந்த லிமிட் கேசில் 0 க்கு செல்லுகையில் அந்த பாலினாமியல் க்கு சரியாக சென்று க்ராஃப்பைச் சந்திக்கிறது இந்த லிமிட்டிங் கேசில் 0 க்கு செல்லுகையில் உள்ளது மற்றும் இந்த பாலினாமியல் உடன் இணைந்து கொள்கிறது முதல் 0 க்கு செல்லும் இந்த பாலினாமியல் கன்டினியூவஸ் பங்ஷனுக்கே செல்கிறது அதுவே நாம் பார்த்த வெய்ஸ்ட்றாஸ் தியரம் ஆகும் எனவே நம்மிடம் உள்ள க்கு பாசிட்டிவ் அல்லது இன்டெக்கிரன்டில் என்று அர்த்தமாகும் மற்றும் இந்த இன்டெக்ரல் 0 க்கு சமமாக இருப்பதற்காக ஒரே மாதிரியாக 0 வை உடையது என குறிக்கிறது நாம் நிரூபிக்க வேண்டியது என்னவெனில் க்கு அதிகமாக உள்ள அனைத்திற்கும் 0 க்கு சமமாக இருக்கிறது பின்னர் 0 க்கு சமமாக உள்ளதென்று குறிக்கிறது அதை நாம் நிரூபிப்போம் எனவே இந்த ரிசல்டையே நாம் பயன்படுத்த போகிறோம் அதாவது 0 வுக்குச் சமமாக இது இருக்கும் இப்போதோ 0 க்கு சமமாக உள்ளதென்று குறிக்கிறது இங்கு நாம் ஐச் சரி செய்வோம் வுக்குக் கூடுதலான எடுக்கிறோம் இந்த இன்டெக்ரல் அனைத்து க்கும் செல்லுபடியாகும் இப்போது நாம் என மாற்றுகிறோம் அதற்கு நம்மிடம் உள்ளது என்று அர்த்தம் அடிப்படையாக மற்றும் என்று இருக்கிறது எனவே என்றாகிறது இந்த வை கொண்டு மாற்றலாம் எனவே இது இருப்பதால் ஐ எடுத்துக் கொள்கிறோம் இங்கு நாம் ஐ அறிமுகம் செய்து அதன் வழியே செல்கிறோம் க்கு சமமாக 0 உள்ளதென்று இந்த ரிசல்ட் கூறுகிறது பின்னர் இங்கிருக்கும் 0 முதல் வரையுள்ள லிமிட்ஸில் இருக்கும் போது 1 க்கு செல்லும் பின்னர் ஆக இருக்கும்போது 0 க்கு செல்கிறது எனவே நம்மிடம் இந்த ரிசல்ட் இருக்கிறது மேலும் இந்த இன்டெக்ரேஷனின் ஆர்டரை மாற்றியமைக்க சரிசெய்யப் படுகிறது மேலும் நம்மிடம் மற்றும் இருக்கிறது இதை நாம் 𝑢 என்னும் முறையில் எழுதுவோம் பின்னர் ℎ மற்றும் 𝑡 − ln 𝑢 என்றாகும் அதன் பின்னர் 𝑑𝑢 இருக்கிறது இதில் மாற்றும் போது என்னும் பாக்டர் கிடைக்கிறது நம்மிடம் இருக்கும் 𝑢𝑒−𝑡 யில் 𝑒−𝑡 ஐ மாற்றுகையில் 𝑢𝑠 என்றாகும் பின்னர் நம்மிடம் இன்டெக்ரண்டில் மற்றும் உள்ளது இந்த வில் இருந்து வருகிற ஒரு இருக்கும் ஏனெனில் என்று இந்த மாறுகிறதால் என்று குறிக்கிறது இந்த ஐ மாற்றுகையில் டெர்ம் இருக்கும் எனவே என்றாகிறது ஆனால் ஐ வைத்துக் கொண்டிருக்கையில் என எடுத்துக் கொள்ளப்படும் இந்த 1 பவர் உடன் கேன்சல் செய்யப்பட்டு விடும் பின்னர் நம்மிடம் மற்றும் இருக்கின்றது எனவே இது இருக்கையில் அந்த மாற்றத்திற்கு பிறகே இந்த இன்டெக்ரல் கிடைக்கிறது இந்த படிவத்தை காணும்போது க்கு ஒப்பான இருக்கிறதை காண்கிறோம் கூடவே சில பங்ஷன்ஸ் கன்டினியூவஸ் பங்ஷன் மற்றும் ஆக இருக்கும் யும் இருக்கின்றது எனவே இங்கு இந்த ரிசல்ட் ஒரே மாதிரியாக ஐ குறிப்பதனால் மற்றும் யின் பங்ஷன் 0 ஆகும் என்ற அதே ரிசல்ட்டையே இங்கும் பெறுகிறோம் என்பது யே அன்றி வேறொன்றும் இல்லை இந்த மற்றும் 0 என்றாகாது என்பது 0 முதல் 1 வரை வேறுபடுவதால் க்கு 0 சமமாகாது மேலும் என்பது க்கு கூடுதலான ஒரு எண்ணே ஆகும் ஆதலால் இது 0 ஆகாது இந்த இன்டெக்ரலை 0 ஆக்குவதற்கு ஒரே சாத்தியமான வழி 0 வாக இருப்பது தான் எனவே 𝑒−𝑠𝑡ℎ𝑡 என்பது 0 க்கு சமமானால் ℎ𝑡 யும் 0 க்கு சமமாகும் என்று குறிப்பதையே நாம் நிரூபித்திருக்கிறோம் இப்போது சில கருத்துகள் உள்ளன பீஸ்வைஸ் கன்டினியூவஸ் பங்ஷனுக்கு யூனிக்னெஸ் தியரம் சரியாவே இருக்கும் ஆனால் அதில் வித்தியாசங்கள் இருக்கலாம் அது என்னவென்றால் பீஸ்வைஸ் கன்டினியூவஸ் என்பதற்கு ஹெவிசைட் பங்ஷன் போல டிஸ்கன்டினியூடீஸான டிஸ்கிரீட் பாயின்ட்ஸின் தொகுப்புகள் தவிர்த்து கன்டினியூவஸாக இருப்பதே ஆகும் டிஸ்கன்டினியூடீஸின் தொகைகளை லாப்லஸ் இன்டெக்ரல் எடுத்துக் கொள்ளாது இந்த கேசில் நம்மிடம் இருப்பது என்ன இந்த கேசில் பீஸ்வைஸ் கன்டினியூவஸ் பங்ஷன் என்றாகும் எனவே இந்த கேசில் டிஸ்கன்டினியூடீஸ் பாய்ன்ட்டுகளுக்கு வெளியே 𝑔𝑡 உடன் 𝑓𝑡 சமமாகவே இருக்கும் என்று முடிக்கிறோம் இந்த ரிசல்ட்டை நாம் முறையாகவும் நிரூபிக்கலாம் இதை நாம் உணர்ந்திருந்தாலும் இரண்டு லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம்களும் சமமாக இருக்கையில் அதன் பங்ஷன்ஸ் லாப்லஸாக இருக்கையில் அந்த பங்ஷன்ஸ் சமமாக இருக்கின்றது அல்லது டிஸ்கன்டினியூடீஸ் பாய்ண்டுகளுக்கு வெளியே இருக்கும் இன்வெர்ஸ் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் சம்மந்தமான கணக்குகளைக் கடந்து செல்வோம் எனவே இன்வெர்ஸ் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மைக் கண்டுபிடிப்பதற்கு உதாரணத்திற்கு என்னும் பங்ஷனைக் காண்கிறோம் இந்த லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் அமைப்பைப் பார்க்கையில் எக்ஸ்போனேன்ஷியல் பங்ஷன் இருப்பது போல் தெரிகிறது மற்றும் இங்கு நமக்கு ஸ்கொயார் பிளசுடன் கோசைன் அல்லது சைன் வகையான பங்ஷன்ஸ் இருக்கிறது எனவே இந்த லாப்லஸை நாம் எடுத்துக் கொண்டால் என்னும் லீனியர் ப்ராப்பர்ட்டியைப் பயன்படுத்தலாம் இருபக்கமும் இன்வெர்ஸ் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் எடுக்கிறோம் யின் லாப்லஸ் உள்ளது யின் லாப்லஸ் இன்வெர்ஸ் மற்றும் யின் லாப்லஸ் இன்வெர்ஸ் இருக்கிறது முதல் கேசில் நாம் பொதுவாக எடுத்த பிறகு வடிவத்தில் கிடைக்கிறது எனவே இந்த இரண்டையும் பொதுவானதாக எடுக்கிறோம் நம்மிடம் இன்வெர்ஸ் உடன் மூன்று உள்ளது இந்த கேசில் 16 ஐ நாம் அடைப்புக்குறிக்கு வெளியே எடுக்கிறோம் ஆகவே நம்மிடம் மற்றும் இன்வெர்ஸ் இருக்கின்றது மூன்றவது கேசில் இந்த 16 ஐ நாம் வெளியே எடுக்கிறோம் அதனால் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் என்றான பேஸிக் பங்ஷன் கொண்டுள்ள அமைப்பை நாம் பெற்றிருக்கிறோம் அதன் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் மற்றும் ஆகும் அந்த அறிவைக் கொண்டு யின் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் இதுவே என்று முடித்துகொள்கிறோம் யின் லாப்லஸ் இன்வெர்ஸ் ஆகும் நாம் இங்கே என்பதை என எழுதியிருப்பது என்றாகும் இரண்டாம் கேசில் நம்மிடம் உள்ளது எனவே இதற்கான அதே நிலைமையே இங்கும் உள்ளது நாம் சைன் பங்ஷன் பெறுவதற்கு தேவைப்படுகிறது அதற்கு ஐ நாம் பெருக்கல் செய்கிறோம் அங்கு ஏற்கனவே உள்ளதால் என்றாகிறது இப்போது அங்கிருந்த என்றானதால் நம்மிடம் மற்றும் இருக்கின்றது எனவே இந்த பகுதியும் நமக்கு முடிந்து விட்டது இந்த ஒன்றைக் குறித்து மற்றும் என்றாகிறது அதற்கு என்பது மறுபடியும் என்று அர்த்தமாகும் இதனால் நமக்கு நேரடியான ரிசல்ட் கிடைக்கிறது இதன் இன்வெர்ஸ் இதுவே ஆகும் எனவே நம்மிடம் மற்றும் இன்வெர்ஸ் இருக்கின்றது லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் என்று கொடுக்கப்பட்டுள்ள பங்ஷன் இதுவே ஆகும் இரண்டாவது கணக்கில் இந்த பங்ஷனின் இன்வெர்ஸ் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மை நாம் கருத்தில் கொள்கிறோம் இந்த கேசில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் அதிக வேளையில் பயன்படும் ஒரு தந்திரம் உள்ளது அது பார்ஷியல் ப்ரக்ஷனே ஆகும் நம்மிடம் இருப்பதால் பார்ஷியல் பிராக்ஷனின் டீகம்போசிஷன் ஆகும் எனவே நாம் பார்ஷியல் பிராக்ஷனைக் கொண்டு டீகம்போஸ் செய்தோமானால் மற்றும் போல கிடைக்கிறது பின்னர் அதை நாம் அறியும் பங்ஷன்ஸ்க்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்பார்ம்க்கு மாற்றிக் கொள்ளலாம் அதன் பின்னர் நாம் அசல் பங்ஷன்க்கு திரும்புகிறோம் இந்த பார்ஷியல் பிராக்ஷன் டீகம்போசிஷனைக் கொண்டு என்னும் பாக்டராக எழுதுகிறோம் இப்போது இங்கு என்னும் குவாட்ரிக் டெர்ம் உள்ளது போல லீனியர் டேர்ம் இருக்கிறது இதன் கான்ஸ்டன்ட்ஸை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதை நாம் கணக்கீடு செய்த பிறகு நமக்கு வேண்டிய ரிசல்ட் கிடைப்பதற்கான இன்வெர்ஸ் லாப்லஸை இருப்பக்கமும் செய்ய வேண்டும் பார்ஷியல் பிராக்ஷனுக்குச் செல்கையில் நம்மிடம் உள்ளது கூடவே நாம் இதன் டினாமிநேடரை சமமாக்குகிறோம் பின்னர் நியூமரேட்டரில் மற்றும் டெர்மும் கிடைக்கிறது உடன் உடன் இருக்கிற இருக்கின்றது மற்றும் உள்ளது உடன் இருக்கிற டெர்ம் இதுவே மூன்றாவது டெர்ம் கான்ஸ்டன்ட் டெர்மாக இருக்கின்றது எனவே உள்ளது இப்போது நம்மிடம் உள்ள நியூமரேட்டர் இடது பக்கமாக இருக்கும் க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இங்கு மற்றும் இடது பக்கமாக யின் கோயபிஷியன்ட்டான 0 இருக்கிறதால் ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் பின்னர் நம்மிடம் உள்ளது வலது பக்கத்தில் பின் மற்றும் என்னும் கான்ஸ்டன்ட் டெர்மும் இருக்கிறது எனவே இதை ஒப்பிடுகையில் மற்றும் என அறிகிறோம் அல்லது இங்கிருந்து என்று கூறலாம் அதன் பின்னர் என்னும் ரிசல்ட்டை பெறுகிறோம் அதனால் என மாற்றுகிறோம் இது மற்றும் யில் இருக்கும் ஒரே ஈக்வேஷன் ஆகும் பின்னர் என்ற மற்றொரு ஈக்வேஷனும் மற்றும் யில் இருக்கிறது இந்த ஈக்வேஷன்ஸைத் தீர்க்கும் போது நமக்கு கிடைப்பது என்ன இதை நாம் கழித்தோமானால் தகர்க்கப்பட்டு என்றிருக்கும் என்று கிடைக்கிறது மற்றும் அங்கிருந்து கிடைத்தால் என்பது 1 ஆக இருக்க வேண்டும் எனவே மற்றும் என்று கிடைக்கிறது எனவே மற்றும் இதுவே கிடைப்பதற்கு பார்ஷியல் பிராக்ஷனுக்கான யோசனையாகும் நம்மிடம் இருக்கின்றது இவை சமமாக இருக்கிறதால் என்பதால் என்றும் பின்னர் என்பதால் என்றுமாகிறது பார்ஷியல் பிராக்ஷனை பெறுவதே இங்கிருந்த முக்கிய வேலையாகும் அதை பெற்ற பிறகு இதன் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் என்று நாம் அறிந்ததினால் இதை இன்வெர்ட் செய்வதே அடுத்ததாகும் மேலும் இங்கு மற்றும் என்று எழுதுகின்றோம் இப்போது நாம் யின் லாப்லஸ் இன்வெர்ஸ் யின் லாப்லஸ் இன்வெர்ஸ் மற்றும் யின் லாப்லஸ் இன்வெர்ஸ் கிடைக்கிறது எனவே நமக்கு இன்வெர்ஸ் என்றாகிறது எனவே இப்போது நேரடியான ரிசல்ட் உள்ளது அதென்னவெனில் என்பதை லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மாகக் கொண்ட என்னும் பங்ஷனே ஆகும் இன் லாப்லஸ் இன்வெர்ஸ் மறுபடியும் அந்த பங்ஷனாகிய ஆகும் இங்கு இருப்பதால் அதன் லாப்லஸ் இன்வெர்ஸ் ஆகும் எனவே கொடுக்கப்பட்ட பங்ஷனின் லாப்லஸ் இன்வெர்ஸ் இதுவே ஆகும் என்னும் பங்ஷனின் லாப்லஸ் இன்வெர்ஸை கணக்கிட வேண்டும் முன்பு செய்தது போலவே பார்ஷியல் பிராக்ஷன் செய்கிறோம் பார்ஷியல் பிராக்ஷனை முடித்த பின்பு தற்போதைய ரிசல்ட்டைப் பயன்படுத்தி பங்ஷனை t டொமெய்னுக்கு திரும்பவும் கொண்டு செல்கிறோம் மற்றும் இருப்பதால் பார்ஷியல் பிராக்ஷன் டீகாம்போசீஷன் கிடைக்கிறது எனவே நாம் என்று எழுதுகிறோம் மற்றும் க்கும் அதே கிடைக்கிறது இங்கு உள்ளது மற்றும் நியூமரேட்டர் என்றும் கிடைக்கிறது எனவே மீண்டும் நமக்கு கிடைக்கும் ஈக்வேஷன் என்பதால் என்றும் மீண்டும் என்பதால் என்றும் முதல் ஈக்வேஷனில் இருந்து கிடைக்கிறது நம்மிடம் இருக்கிறது ஏனெனில் 1 என்றும் 0 என்றும் இருப்பதால் s டேர்ம் இருக்காது கூடவே 1 இருப்பதால் என்றாகும் எனவே நமக்கு மிகவும் எளிதான ப்ராக்ஷனே கிடைத்துள்ளது இன் இன்வெர்ஸாகிய 1 என்பதும் நாம் அறிந்ததுவே ஆகும் இன் இன்வெர்ஸ் என்றாகும் எனவே என்பதின் இன்வெர்ஸ் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் என்கிற ரிசல்ட் கிடைக்கிறது என்னும் பங்ஷனின் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மை நாம் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் அதனால் இங்கும் நாம் ப்ராக்ஷன்ஸ் செய்ய வேண்டியதுள்ளது இங்கு இருக்கிறது மேலும் மற்றும் ஐ பெற்றுக் கொள்கிறோம் எனவே அதன் பெருக்கல் ஆகும் இதை நாம் பாக்டோரைஸ் செய்த பிறகு மீண்டும் என்னும் பார்ஷியல் பிராக்ஷன் செய்ய வேண்டும் எனவே நம்மிடம் மற்றும் ஆகும் இதை பார்ஷியல் பிராக்ஷன் செய்வதால் என்று பாக்டரும் உடன் என்று பாக்டரும் மற்றும் உடன் என்று பாக்டரும் வருகிறது பின்னர் நாம் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்பார்மின் ஐடியாக்களை பதிவு செய்கிறோம் எனவே என பெறுகிறோம் பின்னர் என்று கொடுக்கிறது என பெற்றுக் கொள்கிறோம் முந்தின கணக்கில் நாம் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்பார்ம் பெற்றோம் இப்போது நம்மிடம் மற்றும் இருக்கின்றது மீண்டும் நாம் பார்ஷியல் பிராக்ஷன்க்கு செல்கின்றோம் ஆனால் இந்த முறை நம்மிடம் மற்றும் இருக்கின்றது எனவே இந்த கேசில் என்னும் நான்கு கொயபிஷியண்ட்ஸையும் கணக்கிட வேண்டும் சில நேரங்களில் இந்த பார்ஷியல் பிராக்ஷன் பெறுவதற்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் இதன் இன்வெர்ஸைப் பெறுவதற்காக இதை நாம் செய்ய வேண்டியுள்ளது ஏனெனில் நேரடியாக இதைப் எப்படி பெறுவதென நாம் அறியோம் எனவே இந்த பிராக்ஷன்ஸை நாம் அறிந்த இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்பார்மாக மாற்றுகிறோம் அதாவது அறிந்த லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மிற்கு பின்னர் நாம் இன்வெர்ஸ் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மை எடுத்துக் கொள்கின்றோம் பார்ஷியல் பிராக்ஷன் செய்த பிறகு உடன் னும் என்று க்கும் அதில் 1 என்றும் கிடைக்கின்றது மேலும் என யும் மற்றும் எனவும் கிடைக்கின்றது அதன் பின்னர் நாம் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்பார்மிற்கு செல்லலாம் ஏனெனில் இது க்கு மட்டுமே இது க்கும் பின்னர் என்றுள்ளது எனவே இந்த பார்ஷியல் பிராக்ஷனை பயன்படுத்தி சில சிக்கலான வெளிப்பாடுகளின் இன்வெர்ஸை எளிதில் கணக்கிடலாம் இந்த விரிவுரைகளைத் தயாரிக்க மேற்கண்ட குறிப்புக்களை நான் பயன்படுத்தினேன் முடிவைக் கொண்டுவருவதற்கு இன்வெர்ஸ் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மிற்காக யுனிக்நெஸ் தேற்றம் பற்றி விவாதித்தோம் அது கூறுவது அனைத்து 𝑠 𝑠0 க்கும் 𝐹𝑠 𝐺𝑠 என்றிருந்தால் இந்த கேசில் குறைந்தபட்சம் டிஸ்கண்டினுய்ட்டீஸ் பாயின்ட்ஸிற்கு வெளியே 𝑓𝑡 𝑔𝑡 என்றாகும் மற்றும் பார்ஷியல் ப்ராக்ஷனின் அடிப்படையில் இன்வெர்ஸ் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் மதிப்பீடு செய்யப்படுகிறது எனவே லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இன்வெர்ஸைப் பெறுவதற்கான நுட்பங்களில் இதுவும் ஒன்றாகும் எனவே இந்த விரிவுரைக்கு அவ்வளவுதான் உங்கள் கவனத்திற்கு நன்றி